தாவர வளர்ச்சி உயிரியல் வகுப்பிற்கு வரவேற்கிறோம் இன்றைய வகுப்பில் பூ பூப்பதைப் பற்றி பார்ப்போம் எனவே பூப்பது என்பது ஒரு தாவரத்தின் வாழ்க்கைச் சுழற்சியில் தாவர கட்டத்திலிருந்து இனப்பெருக்க கட்டத்திற்கு மாறுவதாகும் எனவே உங்கள் தாவர கரு வளர்ச்சிக்கு பின் விதை முளைத்த பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அல்லது தாவர வாழ்க்கைச் சுழற்சியில் குறிப்பிட்ட காலம் வரை அவை தாவர வளர்ச்சியை மட்டுமே தொடர்கின்றன இந்த காலத்தில் இலைகள் மற்றும் கிளைகள் உருவாகின்றன பின்னர் வாழ்க்கைச் சுழற்சியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படுகிறது இந்த தாவரங்கள் மலர் மாற்றத்தின் செயல்பாட்டில் நுழைகின்றன மேலும் இது இனப்பெருக்க கட்டத்தைத் தொடங்குகிறது தாவரத்தின் வாழ்க்கைச் சுழற்சியில் இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் வாழ்க்கைச் சுழற்சியின் இனப்பெருக்க கட்டம் பாலியல் இனப்பெருக்கத்தை உறுதி செய்கிறது மேலும் பாலியல் இனப்பெருக்கம் என்பது உயர் தாவரங்களில் மிகவும் வளர்ச்சியடைந்த இனப்பெருக்க முறைகளில் ஒன்றாகும் பாலியல் இனப்பெருக்கம் ஒரு உறுப்பு அல்லது தாவரத்தின் ஒரு பகுதியான பூக்களில் மட்டும் நடக்கிறது பூக்கள் மஞ்சரி எனப்படும் ஒரு கட்டமைப்பில் உருவாக்கப்படுகின்றன இன்றைய வகுப்பில் இந்த மாற்றம் எவ்வாறு நிகழ்கிறது மாற்றத்தின் நேரத்தை ஒழுங்குபடுத்தும் மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் என்ன மேலும் இந்த மாற்றம் உறுதி செய்யப்பட்ட பின் மலர்களில் புல்லி இதழ் இதழ்கள் மகரந்தத்தாள் மற்றும் சூலகவட்டம் எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்ப்போம் தாவர செயல்பாட்டின் போது இனப்பெருக்க கட்டங்கள் ஒடுக்கப்படுகின்றன மேலும் இது முக்கியமானது ஏனெனில் இனப்பெருக்கம் செயல்பாட்டில் நுழைவதற்கு முன்பு தாவரம் ஒரு குறிப்பிட்ட அளவு வலிமையைப் பெற வேண்டும் ஒரு மரபணு அடையாளம் காணப்பட்டது இது TFL1 என அழைக்கப்படுகிறது TFL என்பது TERMINAL FLOWER 1 மற்றும் இந்த மரபணுவின் விகாரியில் தாவரம் ஆரம்பத்திலேயே பூக்கும் இயல்பு வகை அரபிடோப்சிஸ் தலியானா பூக்க சுமார் 40 நாட்கள் எடுத்தால் இந்த பிறழ்ந்த தாவரம் முன்பே பூக்கும் TERMINAL FLOWER விகாரியில் அது ஆரம்பத்திலேயே பூ பூக்கும் இந்த கிளைகள் ஒற்றை முனைய மலருடன் நிறுத்தப்படும் தாவர கட்டத்தின் இருவிதையிலை தாவரமான அராபிடோப்சிஸின் வாழ்க்கைச் சுழற்சியில் இந்த இலைகள் உருவாகின்றன அவை ரொசெட் இலைகள் என்று அழைக்கப்படுகின்றன பின்னர் மாற்றத்திற்குப் பிறகு தண்டு நுனி மஞ்சரி மெரிஸ்டெமாக மாற்றப்படும் மேலும் இந்த மஞ்சரி மெரிஸ்டெம் கலவையாகன பண்புகளைக் கொண்டுள்ளது மஞ்சரி மெரிஸ்டெமில் இருந்து வரும் கிளைகள் அவை நிச்சயமற்ற தன்மையைக் கொண்டுள்ளன அதேசமயம் கிளைகளில் இந்த மலர் உறுப்பு அல்லது பூக்கள் இயற்கையில் தீர்மானிக்கப்படுகின்றன கிளைகள் வளரக்கூடும் அவை பல பூக்களை உருவாக்கலாம் ஆனால் ஒரு பூவை உருவாக்கியதும் மெரிஸ்டெமடிக் செயல்பாடு நிறுத்தப்படும் ஆனால் TFL விகாரியில் இந்த போன்ற தண்டு ஒரு ஒற்றை நிர்ணயிக்கப்பட்ட பூவுடன் நிறுத்தப்படும் இது TFL1 விகாரத்தில் காணப்பட்ட பினோடைப் ஆகும் இது மேல் பார்வை மற்றும் இங்கே வளர்ச்சி அடிப்படையில் ஒரு கட்டத்தில் நின்றுவிடுகிறது மற்றும் இதில் பல பூக்கள் உருவாக்கப்படவில்லை எனவே TFL1 ஒரு முக்கியமான மரபணுவாக இருக்கக்கூடும் இது மலர் வளர்ச்சியின் எதிர்மறை ரெகுலேட்டர் ஆகும் மறுபுறம் மற்றொரு மரபணு LEAFY அது பூ வளர்ச்சியின் ஆக்டிவேட்டர் ஆகும் அரபிடோப்சிஸ் தலியானா தாவரத்தில் மூன்று வகையான அமைப்பு உள்ளது முதல் அமைப்பு ரோசெட் இவை இங்கிருந்து இங்கு மாறும் போது அதை மலர் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இங்கு முதலில் இருக்கும் சில அமைப்புகள் கோஃப்ளோரெசென்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன அவை ப்ராக்ட் போன்ற அமைப்பைக் கொண்டுள்ளது மேலும் மலரின் மேல் பக்கம் வந்தால் அங்கு ப்ராக்ட் அமைப்பு இருக்காது எனவே இது அரபிடோப்சிஸ் மஞ்சரிகளின் பொதுவான அமைப்பு இயல்பு வகைகளில் இது கோஃப்ளோரெசென்ஸ் பின்னர் இது இறுதி பூக்கள் ஆனால் LEAFY விகாரியில் கோஃப்ளோரெசென்ஸ் நன்றாக இருக்கிறது ஆனால் பின்னர் வரும் பூக்கள் தண்டைப் போன்ற கட்டமைப்பைக் கொண்டிருக்கிறது எனவே மலர் அதன் அடையாளத்தை இழக்கிறது இது LEAFY முக்கியமானது என்பதைக் குறிக்கிறது இந்த இரண்டு செயல்முறைகளையும் கருத்தில் கொண்டால் தாவர தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமில் இருந்து மலர் வரை இரண்டு கட்டங்கள் உள்ளது அதி இறுதி கட்டத்தை LEAFY கட்டுப்படுத்துகிறது உச்சியில் இருக்கும் மஞ்சரி மெரிஸ்டெமில் LEAFY இன் வெளிப்பாடு மிகக் குறைவு அல்லது கண்டறிய முடியாதது ஆனால் மஞ்சரி மெரிஸ்டெமின் புறப் பகுதியில் தோன்றிய பூக்கள் அல்லது மலர் பிரைமோர்டியாவில் அது மிக அதிக அளவு LEAFY வெளிப்பாட்டைக் கொண்டுள்ளது எனவே இது மலர் மெரிஸ்டெமுக்கு அடையாளத்தை வழங்குவதில் LEAFY மரபணு முக்கியம் என்று உணர்த்துகிறது LEAFY இல்லாதபோது இந்த மெரிஸ்டெம் மலர் மெரிஸ்டெமின் அடையாளத்தைப் பெறாது அதற்கு பதிலாக அது மஞ்சரி மெரிஸ்டெம் அடையாளத்தைக் கொண்டிருக்கும் எனவே இந்த பக்கத்தைப் பார்த்தால் LEAFY இன் வெளிப்பாடு மிகக் குறைவு ஆனால் இந்த பக்கத்தில் TFL விகாரத்தில் கிளைகள் வரும் பகுதியில் LEAFY இன் வெளிப்பாடு மிக அதிகமாக உள்ளது அது முக்கியமானது ஏனென்றால் அதிக அளவு LEAFY வெளிப்பாடு இருக்கும்போது இந்த மெரிஸ்டெமை மலர் மெரிஸ்டெம் அடையாளமாக மாற்றும் இது TFL மற்றும் LEAFY ஆகியவை நேர்மாறாக இருப்பதை நிரூபிக்கிறது எனவே தண்டு அடையாளத்தை வழங்குவதற்கும் தண்டு போன்ற கட்டமைப்பு மஞ்சரியின் அடையாளத்தையும் TFL மிகவும் முக்கியமானது அதேசமயம் மலர் மெரிஸ்டெமுக்கு அடையாளத்தை வழங்குவதற்கு LEAFY முக்கியமானது மற்றும் அவற்றுக்கிடையேயான சமநிலை அடிப்படையில் மாற்றத்தின் நேரத்தையும் ஒரு மெரிஸ்டெமின் அடையாளத்தையும் உறுதி செய்கிறது எனவே TFL மாற்றத்தின் முதல் படியைக் கூட ஒழுங்குபடுத்துகிறது புறப்பகுதியில் சரியான மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தை LEAFY உறுதிசெய்கிறது இவை விகாரிகளின் வரைபடமாகும் எனவே இது இயல்பு வகை மேலும் LEAFY விகாரத்தைப் பார்த்தால் மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தில் குறைபாடு இருக்கிறது மற்றொரு மரபணு APETALA1 இது AP1 ஆகும் இது மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தை வழங்குவதற்கு பொறுப்பான மற்றொரு முக்கியமான மரபணு ஆகும் மேலும் இது மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தை உறுதிப்படுத்த LEAFY உடன் இணைந்தோ அல்லது அதன் கூடவே சேர்ந்து செயல்படுகிறது முக்கியமான விஷயம் என்னவென்றால் LEAFY மற்றும் AP1 இன் இரட்டை விகாரி இருந்தால் LEAFY மற்றும் AP1 விகாரிக்கப்பட்ட இரண்டின் பினோடைப் மேம்படுத்தப்படுவதைக் காணலாம் அவை இரண்டும் இணையான பாதைகளில் செயல்படுகின்றன என்பதை இது குறிக்கின்றது TERMINAL FLOWER விகாரியில் இறுதி மலர் இருக்கும் LEAFY அதிகம் வெளிப்பட்டால் அது TERMINAL FLOWER விகாரியாக தெரிகிறது எனவே இந்த அனைத்து தொடர்புகளும் அடிப்படையில் மஞ்சரி வளரும் புற மெரிஸ்டெமுக்கு மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தை வழங்குவதில் LEAFY மற்றும் AP1 ஆகியவை முக்கிய காரணியாக இருக்கின்றன என்றும் TFL என்பது மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தின் எதிர்மறை ரெகுலேட்டர் என்றும் தெரியவருகிறது சுருக்கமாகக் கூறினால் தாவர கட்டத்தின் போது TFL1 இன் வெளிப்பாடு வடிவம் இங்கே இருக்கிறது ஆனால் மலர் மாற்றத்திற்குப் பிறகு இனப்பெருக்க கட்டத்தில் அது தொடர்ந்து மஞ்சரி மெரிஸ்டெமில் வெளிப்படுத்துகிறது ஆனால் மலர் மெரிஸ்டெம் எதுவும் மலர் பிரைமோர்டியாவை உருவாக்கவில்லை அல்லது TFL1 இன் எந்த வெளிப்பாட்டையும் காட்டவில்லை அதேசமயம் மஞ்சரி மெரிஸ்டெம் அல்லது மெரிஸ்டெமின் மையத்தில் LEAFY வெளிப்பாடு இல்லை ஆனால் மலர் பிரைமோர்டியா தொடங்கும் போது இந்த புறப் பகுதியில் அவை மிக அதிக அளவு LEAFY வெளிப்பாட்டைக் கொண்டுள்ளது மேலும் இந்த வெளிப்பாடு வளரும் மலர் பிரைமோர்டியாவில் தொடர்கிறது AP1 ஆனது LEAFY போன்ற வெளிப்பாடு வடிவத்தைக் கொண்டுள்ளது ஆரம்பகால மலர் பிரைமோர்டியாவில் AP1 வெளிப்பாட்டைக் கொண்டுள்ளது பின்னர் வளரும் மலர் பிரைமோர்டியாவில் அதிக வெளிப்பாட்டைக் கொண்டுள்ளது பின்னர் கட்டத்தில் வெளிப்பாடு முதல் சுழல் உறுப்புக்கு மட்டும் இருக்கும் இது பூக்களின் விஷயத்தில் புல்லி இதழ்கள் ஆகும் எனவே மையத்தில் அதிக அளவு TFL1 வெளிப்பாடு உள்ளது மற்றும் உங்களிடம் LEAFY வெளிப்பாடு மிகக் குறைவு அதிக அளவு TFL இருக்கும்போது TFL சென்று AP1 மற்றும் மத்திய பகுதியில் இருக்கும் LEAFY இரண்டையும் அடக்குகிறது LEAFY இல்லாததால் AP1 இருக்காது அதாவது மையத்தில் எந்த மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தையும் உறுதிப்படுத்த முடியாது எனவே இது நுனியில் மஞ்சரி மெரிஸ்டெம் அடையாளத்தை பராமரிக்க உதவுகிறது ஆனால் புறப் பகுதியைப் பார்த்தால் LEAFY செயல்படுத்தப்பட்டு வருகிறது LEAFY செயல்படுத்தப்படும்போது அது AP1 இன் வெளிப்பாட்டையும் செயல்படுத்துகிறது பின்னர் LEAFY மற்றும் AP1 இரண்டும் சேர்ந்து புற மெரிஸ்டெமுக்கு மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தைக் வழங்குகின்றன மறுபுறம் அவை புற நுனியில் TFL1 ஐ அடக்குகின்றன TFL க்கும் LEAFY க்கும் இடையில் முரண்பாடான தொடர்பு உள்ளது TFL மற்றும் AP1 ஆகியவை மையத்தில் மஞ்சரி மெரிஸ்டெம் அடையாளத்தையும் புறப் பகுதியில் மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தையும் உறுதி செய்கிறது இந்த தொடர்புகளை சுருக்கமாகக் கூறினால் தாவர கட்டம் மற்றும் மஞ்சரி மெரிஸ்டெம் ஆகியவற்றின் போது TFL 1 அளவு மிக அதிகமாக இருக்கும் பின்னர் மலர் மெரிஸ்டெம் கட்டத்தில் LEAFY AP1 AP2 உள்ளது AP2 என்பது மற்றொரு A வகை மரபணுக்கள் தாவர மெரிஸ்டெமில் இருந்து மஞ்சரி மெரிஸ்டெமுக்கு மாறுவதை பார்த்தால் மஞ்சரி மெரிஸ்டெமில் TFL1 AP1 மற்றும் LEAFY ஆகியவற்றின் வெளிப்பாடு புற மெரிஸ்டெமில் உள்ளன மேலும் இந்த புற மெரிஸ்டெம்கள் மலர் மெரிஸ்டெமைக் கொடுக்கின்றன TFL 1 விகாரி இருந்தால் என்ன நடக்கும் எனவே TFL என்பது LEAFY இன் எதிர்மறை ரெகுலேட்டர் எனவே உங்களிடம் TFL இல்லையென்றால் LEAFY இங்கே வெளிப்படுத்தத் தொடங்கும் மேலும் AP1 இங்கே வெளிப்படுத்தத் தொடங்கும் எனவே மூன்றும் மத்திய மற்றும் புற மெரிஸ்டெம் அனைத்தும் மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தை எடுக்கப் போகின்றன மறுபுறம்LEAFY இல்லையென்றால் TFL அதன் களத்தை புற மெரிஸ்டெமில் விரிவாக்கப் போகிறது மேலும் புற பகுதியில் அதிக அளவு TFL1 இருப்பதால் இது மஞ்சரி மெரிஸ்டெம் அடையாளத்தை வழங்கும் AP1 மற்றும் AP2 இன் இரட்டை விகாரி இருக்கும்போது TFL1 உள்ளது எனவே இது மஞ்சரி மெரிஸ்டெமாக இருக்கும் ஆனால் புற பகுதியில் AP 1 இல்லை அதாவது TFL அளவும் மிக அதிகமாக இருக்கும் மேலும் LEAFY மட்டும் முழு மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தை குறிப்பிட முடியாது எனவே அடிப்படையில் மஞ்சரி மெரிஸ்டெம் அடையாளத்தைக் கொண்டிருக்கும் எனவே மஞ்சரி மெரிஸ்டெமின் புறப் பகுதியில் தெளிவான மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தை வழங்குவதில் இந்த ஒழுங்குமுறை அல்லது இந்த தொடர்பு மிகவும் முக்கியமானது மேலும் தாவர கட்டத்தில் இருந்து மஞ்சரி மெரிஸ்டெமுக்கு எப்போது மாறும் எவ்வாறு மாறும் அதற்கு தொடர்புடைய மரபணுக்கள் என்ன நிச்சயமாக ஒரு மலர் அடக்குமுறை உள்ளது என்று 1995 ஆம் ஆண்டில் தாவர வளர்ச்சி உயிரியல் ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோதும் மக்கள் மிகவும் கவனமாக தாவர மேம்பாட்டு உயிரியலைப் பார்க்கத் தொடங்கியபோது இது அனுமானிக்கப்பட்டது அந்த நேரத்தில் தாவர கட்டத்தில் ஒரு வலுவான அடக்குமுறை சமிக்ஞை இருக்க வேண்டும் மற்றும் இனப்பெருக்க கட்டத்தை எவ்வாறு பெறுவது என்றும் அனுமானிக்கப்பட்டது அடக்குமுறையை அடக்கினால் ஒரு வழிமுறை இருக்கக்கூடும் அது அடிப்படையில் பூ பூக்கும் செயலைச் செய்யும் அல்லது பூ பூக்கும் போது ஒரு புதிய ஆக்டிவேட்டரை இருக்க வேண்டும் எல்லா தகவல்களையும் பார்க்கும்போது அடையாளம் காணப்பட்ட விகாரிகள் அல்லது மரபணுக்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பூப்பதை உறுதி செய்வதற்கு இரு பாதைகளும் உதவி செய்கிறது தொடர் அடக்குமுறை அமைப்பு ஒன்று உள்ளது மற்றும் அதில் TFL உள்ளது அவை தாவர கட்டத்தில் மலர் அடக்குமுறையின் இந்த செயல்முறையை வலுவாக செயல்படுத்துகின்றன ஆனால் பூக்களை உறுதி செய்ய நீண்ட பகல் தாவரங்களில் பகலின் நீளம் மிகவும் முக்கியமானது அதை தவிர சில எதிர்மறை ரெகுலேட்டர்களும் இருக்கிறது ஜிபெர்லிக் ஆசிட் உள்ளது இது பூக்களை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அதற்கும் மேலாக ஏராளமான மரபணுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன பிறழ்வு இருந்தால் அவை தாமதமாக பூக்கும் பினோடைப் ஆரம்பத்திலேயே பூக்கும் பினோடைப் ஆகியவற்றைக் காட்டுகின்றன மேலும் அவை நீண்ட பகல் நிலையில் அல்லது குறுகிய பகல் நிலையில் இருக்க முடியுமா என்று தீர்மானிக்கிறது எனவே இந்த மரபணுக்களைப் பார்த்து மரபணு பாதைகள் அல்லது இந்த செயல்முறையை அடிப்படையாகக் கொண்ட ரெகுலேட்டர்களைப் புரிந்துகொள்ள முயற்சித்தால் மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு முக்கியமான நான்கு பாதைகள் உள்ளன எனவே முந்தைய ஸ்லைடுகளை நினைவு கூர்ந்தால் இந்த இரண்டு மரபணுக்களும் அடிப்படையில் மலர் மெரிஸ்டெம் அடையாள மரபணுக்கள் அவை மிக முக்கியமான AP1 மற்றும் LEAFY ஆகும் எனவே சரியான பூ வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக புற மெரிஸ்டெமில் AP1 மற்றும் LEAFY செயல்படுத்துவதை முதலில் உறுதி செய்ய வேண்டும் எனவே எந்த மரபணு AP1 அல்லது LEAFY1 ஐ செயல்படுத்தினாலும் அவை பூ பூப்பதை ஊக்குவிக்கின்றது மேலும் LEAFY1 மற்றும் AP1 இன் செயல்பாடு இரண்டு முக்கியமான மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஒன்று FT மற்றும் இரண்டாவது SOC1 ஆகும் இந்த மரபணுக்கள் பூக்கும் நேர மரபணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை இரண்டும் AP1 மற்றும் LEAFY1 இன் நேர்மறையான ரெகுலேட்டர் ஆகும் பூப்பதை உறுதி செய்ய FT மற்றும் SOC1 செயல்படுத்தப்பட வேண்டும் ஆனால் சாதாரண நிலையில் அல்லது தாவர வளர்ச்சி நிலையில் இந்த இரண்டு மரபணுக்களும் FLC என்ற அடக்குமுறையால் அடக்கப்படுகின்றன FLC என்பது அடிப்படையில் FT மற்றும் SOC1 இன் எதிர்மறை ரெகுலேட்டர் ஆகும் சரியான சமிக்ஞை இருக்கும்போது FLCயின் அடக்குமுறை ஒடுக்கப்படுகிறது எனவே இரண்டு பாதை உள்ளது இது அடிப்படையில் ஜிபெர்லிக் ஆசிட் பாதை அங்கு தாவர ஹார்மோன் ஜிபெர்லிக் பூக்கும் செய்யப்டுக்கு முக்கியமாகும் ஜிபெர்லிக் ஆசிட் நேரடியாக LEAFYயை செயல்படுத்த முடியும் ஆனால் மற்றொரு பாதை போட்டோபிரியட் பாதையை அவை CO வழியாக FT மற்றும் SOC1 இன் நேர்மறையான ரெகுலேட்டர் CO என்பது CONSTANT ஆகும் பொருத்தமான ஒளிச்சேர்க்கை இருக்கும்போது இந்த பாதை செயல்படுத்தப்படும் மேலும் இந்த பாதை CONSTANTS இன் வெளிப்பாட்டை செயல்படுத்தும் பின்னர் CONSTANTS சென்று FT மற்றும் SOC1 ஐ செயல்படுத்தும் மற்றொரு இரண்டு பாதைகள் ஒன்று ஆட்டோனோமஸ் பாதை மற்றொன்று வெர்னெலைசேஷன் பாதை இந்த இரண்டு பாதைகளும் பொருத்தமானதாக இருக்கும்போது அல்லது பூக்கும் தன்மையை ஊக்குவிக்கும் நிலையில் அவை FLC வெளிப்பாட்டை அடக்குகின்றன எனவே FLC என்பது FT மற்றும் SOC1 இன் எதிர்மறை ரெகுலேட்டர் ஆகும் எனவே FLC ஐ அடக்கினால் FT மற்றும் SOC1 ஐ செயல்படுத்தலாம் அரபிடோப்சிஸ் தலியானா ஒரு நீண்ட பகல் தாவரமாகும் பகல் நேரம் நீளமாக இருந்தால் அனைத்து ஆட்டோனோமஸ் சமிக்ஞைகளும் சரியான வயதில் இருந்தால் சரியான வலிமை மற்றும் பின்னர் வெர்னெலைசேஷன் சமிக்ஞை நேர்மறையானதாக இருந்தால் இந்த பாதை அனைத்தும் AP1 மற்றும் LEAFY ஐ FT மற்றும் SOC1 மூலம் செயல்படுத்தும் AP1 மற்றும் LEAFY செயல்படுத்தப்பட்டவுடன் மெரிஸ்டெம் அடையாளம் அடிப்படையில் மஞ்சரி பக்கவாட்டில் வரும் மெரிஸ்டெம் மலர் மெரிஸ்டெமின் அடையாளத்தை எடுக்கும் எனவே அடையாளத்தின் மாற்றம் உள்ளது தாவர கட்டத்தின் போது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் இருக்கும் பின்னர் மாற்றத்திற்குப் பிறகு இந்த தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் அடையாளத்தை மாற்றி அது மஞ்சரி மெரிஸ்டெம் ஆகிறது அது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் போது புற பிரைமோர்டியா அவை அடிப்படையில் இலை பிரைமோர்டியாவாக இருக்கும் ஆனால் அவை பின்னர் மஞ்சரி மெரிஸ்டெமாக மாறும்போது இங்கு வரும் புற பிரைமோர்டியா இது மஞ்சரி மெரிஸ்டெம் என்றால் அது மலர் பிரைமோர்டியாவாக மாறும் இதன் பொருள் சில மலர் பிரைமோர்டியா குறிப்பிட்ட மரபணுக்களையும் செயல்படுத்த வேண்டும் அவை மலர் உறுப்பு வடிவமைப்பை ஒழுங்குபடுத்துவதில் மிகவும் முக்கியமானவை இது மலர் பிரைமோர்டியா என்றால் அது பூவை உருவாக்கி மலர் குறிப்பிட்ட உறுப்புகளை உருவாக்கப் போகிறது மற்றும் மலர் குறிப்பிட்ட உறுப்புகள் புல்லி இதழ்கள் இதழ்கள் மகரந்தம் மற்றும் சூலகவட்டம் இந்த வேலை A B C மற்றும் E எனப்படும் மரபணுக்களின் ஒரு வகுப்பால் செய்யப்படுகிறது இந்த வகை மரபணுக்கள் மலர் உறுப்பு அடையாள மரபணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை வளர்ச்சியில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சரியான அடையாளத்தை வழங்குகின்றன இந்த மரபணுக்கள் அனைத்தும் அடிப்படையில் LEAFY மற்றும் AP1 ஆல் செயல்படுத்தப்படுகின்றன எனவே AP1 LEAFY ஆல் செயல்படுத்தப்படுகிறது AP1 என்பது இரட்டை செயல்பாடு மரபணு எனவே இது மலர் மெரிஸ்டெம் அடையாள மரபணு ஆகும் அதே நேரத்தில் இது ஒரு A வர்க்க மரபணுவாகும் இது புல்லி இதழ் வளர்ச்சிக்கு பொறுப்பாகும் எனவே அடிப்படையில் LEAFY AP1 A வகுப்பு மரபணுவை செயல்படுத்துகிறது அரபுடோப்சிஸில் AP3 மற்றும் PI ஆக இருக்கும் B வகுப்பு மரபணுவை LEAFY UFO உடன் சேர்ந்து செயல்படுத்துகிறது மற்றும் LEAFY WUSCHEL உடன் இணைந்து AGAMOUS AG மரபணுவை செயல்படுத்துகிறது இது அடிப்படையில் C வகுப்பு மரபணுக்கள் பின்னர் E வகுப்பு மரபணுக்கள் உள்ளது இங்கே மற்றொரு முக்கியமான விஷயம் பெரும்பாலான சமிக்ஞைகள் இலையில் பெறப்படுகின்றன பூ பூக்கும் மாற்றம் அல்லது மெரிஸ்டெம் விதியை மாற்றுவதற்கான முடிவு நுனியில் நிகழ்கிறது கேள்வி என்னவென்றால் இலைகளில் பெறப்படும் இந்த சமிக்ஞை உச்சத்திற்கு எவ்வாறு வருகிறது இங்கே ஒரு நீண்ட தூர சமிக்ஞை உள்ளது மற்றும் ஒரு முக்கியமான மூலக்கூறு FT ஆகும் இது ஒரு மொபைல் புளோரிஜென் மற்றும் இது இலையிலிருந்து உச்சத்திற்கு நகரும் எனவே இலைகளில் FT செயல்படுத்தப்பட்டு வருகிறது பின்னர் அது வாஸ்குலர் திசு வழியாக குறிப்பாக ஃபுளோயம் வழியாக நகர்ந்து உச்சத்தை அடையும் போது அது மரபணுக்களை செயல்படுத்துகிறது எனவே இந்த வரைபடத்தை பார்த்தால் இது இலை மற்றும் இது உங்கள் நுனி எனவே இலைகளில் FT தாவர கட்டத்தில் பல வழிமுறைகளால் அடக்கப்படுகிறது இலைகளில் FT ஐ அடக்கும் பல வழிமுறைகள் உள்ளன ஆனால் சரியான சமிக்ஞை மற்றும் ஒளிச்சேர்க்கை இருக்கும்போது அது CONSTANT ஐ செயல்படுத்துகிறது மற்றும் CONSTANT FT ஐ செயல்படுத்துகிறது FT மற்றும் மற்ற பாதைகளான வெர்னெலைசேஷன் பாதை ஆட்டோனோமஸ் பாதை ஜிபெர்லிக் ஆசிட் பாதை போன்றவை இருக்கும்போது அவை FT யை செயல்படுத்தவும் செயல்படுகின்றன ஆனால் அவை ரெப்ரெஸ்ஸோர்களை அடக்குகின்றன எனவே இறுதியில் FT இலையில் செயல்படுத்தப்படுகிறது பின்னர் அது ஃபுளோயம் வழியாக தண்ட உச்சத்திற்கு நகர்கிறது அது தண்டு உச்சத்திற்கு வந்தவுடன் அது FD எனப்படும் மற்றொரு மரபணுவுடன் தொடர்பு கொள்கிறது அவை உச்சியில் இருக்கும் மெரிஸ்டெமின் மையத்தில் SOC1 ஐ செயல்படுத்துகின்ற அவை AGAMOUS LIKE 24 ஐ செயல்படுத்துகிறது மேலும் SOC1 மற்றும் AGAMOUS LIKE 24 ஆகியவற்றுடன் SPL9 மரபணுக்களுடன் தொடர்பு கொள்கின்றன அவை மையத்தில் மஞ்சரி மெரிஸ்டெமை பராமரிப்பதில் மிக முக்கியமானவை ஆனால் பக்கவாட்டில் அல்லது புறப் பகுதியில் இந்த பாதைகள் LEAFY ஐ செயல்படுத்துகின்றன அவை AP1 ஐ செயல்படுத்துகின்றன பின்னர் LEAFY1 மற்றும் AP1 க்கு இடையில் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது பின்னர் இந்த பகுதியில் TFL அடக்குமுறை அடிப்படையில் இந்த புற பகுதிக்கு மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தை உறுதி செய்கிறது எனவே A B மற்றும் C என்று மூன்று வகையான மரபணுக்கள் உள்ளன அவை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றன எனவே அவை ஒன்றின் மேல் ஒன்றாக வெளிப்படுத்துகின்றன எனவே A வர்க்க மரபணு புல்லி இதழ்களில் செயல்படுத்தப்படுகின்றன மேலும் அவை புல்லி இதழ் மற்றும் இதழின் பிரைமோர்டியாவில் தொடர்கின்றன B வகுப்பு மரபணுக்கள் இதழிலிருந்து செயல்படுத்தப்படுகின்றன மேலும் இது இதழ்கள் மற்றும் மகரந்தத்தாள் பிரைமோர்டியாவில் உள்ளது C வகுப்பு மரபணுக்கள் மகரந்தங்கள் மற்றும் சூலகவட்டம் பிரைமோர்டியாவில் செயல்படுத்தப்படுகின்றன அதேசமயம் E வகுப்பு மரபணுக்கள் எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தப்படுகின்றன எனவே இந்த மரபணுக்கள் துல்லியமாக செயல்படுத்தப்படுகின்றன மற்றும் இந்த மரபணுக்களை ஒரு குறிப்பிட்ட களத்தில் செயல்படுத்துவதில் LEAFY ஈடுபட்டுள்ளது மெரிஸ்டெமின் களத்தில் AP1 ஐ LEAFY செயல்படுத்துகிறது இது அடிப்படையில் புல்லி இதழ்கள் மற்றும் இதழ்கள் மண்டலமாகும் பின்னர் இது B வகுப்பு மரபணுவான AP3 மற்றும் PI ஆகியவற்றை இதழ்கள் மற்றும் மகரந்தத்தாள் மண்டலங்களில் செயல்படுத்துகிறது பின்னர் இறுதியாக இது C வகுப்பு மரபணுவான AGAMOUS சூலகவட்டம் மண்டலங்களில் செயல்படுத்துகிறது எனவே LEAFY இன் செயல்பாடு ஒரு மெரிஸ்டெமுக்கு மலர் மெரிஸ்டெம் அடையாளத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் மலர் உறுப்பு வடிவமைப்பின் கீழ்நிலை செயல்முறைகளும் மிகவும் குறிப்பிட்ட முறையில் செயல்படுத்தப்படுவதை உறுதிசெய்கிறது AP1 இன் வெளிப்பாடு முறை வளரும் புல்லி இதழ் மற்றும் இதழின் பிரைமோர்டியாவில் காணலாம் AGAMOUS மையத்தில் மட்டுமே இருக்கும் AP3 அடிப்படையில் இதழ் மற்றும் மகரந்தத்தாள் பிரைமோர்டியா இருக்கும் களத்தில் உள்ளது LEAFY1 ஐ வெளிப்படுத்தும்போது இந்த மரபணுக்களின் வெளிப்பாடு களம் விரிவடைவதை காணலாம் எனவே இது ஆரம்ப கட்டத்திலும் பூ பூக்கும் போது இந்த மரபணுக்களின் வெளிப்பாடு முறை E வகுப்பு மரபணு மிகவும் சுவாரஸ்யமானது இது A B C வகுப்பு மரபணுக்களுக்கான ஒரு துணை காரணி போல செயல்படுகிறது SEPALLATA1 2 3 மற்றும் 4 ஆகிய நான்கும் E வகுப்பு மரபணுக்கள் ஆகும் மேலும் SEPALLATA1 மற்றும் 2 விரிவாக வெளிப்படுத்தப்படுகின்றன ஆனால் SEPALLATA3 மற்றும் 4 வெளிப்பாடு ஒரு குறுகிய இடத்திற்கு மட்டுமே இருக்கிறது அவை உறுப்புகளை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது எனவே A வகுப்பு மரபணு புல்லி இதழில் வெளிப்படுகிறது B வகுப்பு மரபணு இதழ்கள் மற்றும் மகரந்தத்தாளில் வெளிப்படுகிறது C வகுப்பு மரபணு மையத்தில் இருக்கிறது அங்கு A B C மூன்றும் சேர்ந்து இருக்கிறது எனவே இந்த வகையான குறிப்பிட்ட மற்றும் ஒன்றுடன் ஒன்று போன்ற வெளிப்பாடு வடிவத்தைக் கொண்டிருக்கிறது இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இதன் அடிப்படையில் அதன் அடையாளத்தை வரையறுக்கிறது புல்லி இதழில் A வகுப்பு மரபணு மற்றும் E வகுப்பு மரபணு மட்டுமே உள்ளன எனவே A வகுப்பு மரபணு இங்கே உள்ளது B வகுப்பு மரபணு இங்கே உள்ளது C வகுப்பு மரபணுக்கள் இங்கே உள்ளன மற்றும் E வகுப்பு மரபணுக்கள் இங்கே உள்ளன எனவே இந்த பகுதியில் இது புல்லி இதழை உருவாக்கப் போகிறது அதற்கு A வகுப்பு மரபணு மற்றும் E வகுப்பு மரபணு மட்டுமே உள்ளன மேலும் இந்த தொடர்பு அடிப்படையில் புல்லி இதழுக்கு அடையாளத்தை அளிக்கிறது இதழ்களில் B வகுப்பு மரபணு A வகுப்பு மரபணு மற்றும் E வகுப்பு மரபணு உள்ளது எனவே A B மற்றும் E உள்ளது மேலும் இந்த மூன்று மரபணுக்களும் சேர்ந்து இதழின் அடையாளத்தை உறுதி செய்கின்றன இதேபோல் மகரந்தங்களில் B C மற்றும் E உள்ளது இது மகரந்த அடையாளத்தை அளிக்கிறது மையத்தில் இருக்கும் சூலகவட்டத்தில் C மற்றும் E உள்ளது இது சூலகவட்டத்தின் அடையாளத்தை அளிக்கிறது மேலும் புல்லி இதழில் A E உள்ளது மற்றும் இதழில் ABE உள்ளது சூலகவட்டத்தில் BCE தொடர்பு கொள்கிறது மற்றும் புல்லி இதழில் C மற்றும் E தொடர்பு கொள்கிறது இங்கே மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் A அடிப்படையில் C இன் களத்தை கட்டுப்படுத்துகிறது A வகுப்பு விகாரி இருந்தால் C இன் கட்டுப்பாடு மறைந்துவிடும் C தொடர்ந்து வெளிப்படும் எனவே இந்த பகுதியில் இப்போது C மற்றும் E உள்ளது அது சூலகவட்டத்தைக் கொடுக்கும் பின்னர் உங்களிடம் B C E உள்ளது அது மகரந்தத்தாள் கொடுக்கும் மறுபடியும் மகரந்தத்தாள் மற்றும் சூலகவட்டம் இருக்கும் எனவே A வகுப்பு விகாரி பூவில் சூலகவட்டம் மகரந்தத்தாள் மகரந்தத்தாள் சூலகவட்டம் இருக்கும் இதேபோல் உங்களிடம் B வகுப்பு மரபணு இல்லை என்றால் புல்லி இதழ் புல்லி இதழ் சூலகவட்டம் சூலகவட்டம் இருக்கும் எனவே இரண்டு சுழல் புல்லி இதழ் மற்றும் இரண்டு சுழல் சூலகவட்டம் இருக்கும் மூன்றாவதாக C வகுப்பு விகாரி இருந்தால் A வகுப்பு மரபணுக்கள் தொடர்ந்து வெளிப்படுகிறது எனவே A E புல்லி இதழை தரும் ABE இதழை தரும் மறுபயடியும் ABE இதழை தரும் மற்றும் AE புல்லி இதழை தரும் இந்த கட்டமைப்பு தொடரும் எனவே மலர் பினோடைப்பிற்குள் ஒரு மலர் உள்ளது இந்த மரபுபிறழ்வால் மலர் தீர்மானத்தை இழந்துவிடுகிறது எனவே பொதுவாக இயல்பு வகைகளில் இறுதி உறுப்பு சூலகவட்டம் ஆகும் சூலகவட்டம் செய்யப்படும்போது ஆர்கனோஜெனீசிஸ் நிறுத்தப்பட்டு அது நிர்ணயிக்கும் நிலை என்று அழைக்கப்படுகிறது ஆனால் C வகுப்பு மரபணுக்கள் அந்த தீர்மானத்தை உறுதி செய்கிறது C வகுப்பு மரபணுக்கள் இல்லையென்றால் மலர் உறுப்பு குறைபாடு முறையைத் தவிர மலர் தீர்மானத்தின் இழப்பையும் காணலாம் E மரபணுவில் SEPALLATA 1 2 3 4 உள்ளது E வகுப்பு மரபணுவில் பிறழ்வு இருந்தால் A மரபணுக்கள் B மரபணுக்கள் மற்றும் C மரபணுக்கள் நன்றாக இருக்கும் ஆனால் அவை செயல்பட முடியாது அதாவது அவற்றின் செயல்பாடு E வகுப்பு மரபணுவைச் சார்ந்தது இருக்கிறது எனவே இந்த நிலையில் எல்லா சுழல்களும் இலை போன்ற அமைப்பு கொண்டிருக்கும் எனவே மலர் அடையாளத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு A B C மற்றும் E க்கு இடையிலான செயல்பாடு மற்றும் தொடர்பு முக்கியமானது என்பது தெளிவாகிறது எனவே இவை வெவ்வேறு உறுப்பு அமைப்புகளாகும் மஞ்சரியில் இருந்து மலர் மெரிஸ்டெம் இது வெவ்வேறு படிகள் ஆகும் மலர் மெரிஸ்டெமில் செறிவான வளைய உருவாக்கத்தில் புல்லி இதழ் இதழ் மகரந்தம் மற்றும் சூலகவட்டம் ஆகியவை இருக்கும் பின்னர் இங்கே அதே நேரத்தில் சமச்சீர்மை உடைந்து உறுப்பு வளர்ச்சியும் பின்னர் உறுப்பு முதிர்ச்சியும் நடைபெறுகிறது எனவே இவை மலர் வளர்ச்சியின் வெவ்வேறு கட்டங்கள் மற்றும் மரபணுக்கள் அவை வெவ்வேறு நிலைகளை ஒழுங்குபடுத்துகின்றன முக்கியமான இறுதி கட்டம் மலர் தீர்மானமாகும் எனவே இறுதி உறுப்பான சூலகவட்டம் உருவானப்பின் மலர் வளர்ச்சி நிறுத்தப்படும் அப்போது WUSCHEL இன் வெளிப்பாடு இருக்கும் WUSCHEL மற்றும் CLAVATA ஸ்டெம் செல் செயல்பாட்டின் முக்கிய ரெகுலேட்டர் ஆகும் பூவின் ஆரம்ப கட்டத்தில் ஒரு வலுவான WUSCHEL மற்றும் CLAVATA3 வெளிப்பாடு உள்ளது ஆனால் பூ முதிர்ச்சியடைந்தவுடன் WUSCHEL மற்றும் CLAVATA3 வெளிப்பாடு கிட்டத்தட்ட மறைந்துவிடுகிறது ஆனால் C வகுப்பு மரபணுவான AGAMOUS விகாரி இருந்தால் அங்கு உறுப்பு குறைபாடு மற்றும் மலர் தீர்மானத்தில் குறைபாடு உள்ளது பின்னர் வரும் கட்டத்தில் கூட WUSCHEL மற்றும் CLAVATA3 ஆகியவற்றின் வெளிப்பாடு பராமரிக்கப்படுகிறது இது ஸ்டெம் செல் வளர்ச்சியை நிறுத்தும் வழிமுறை இல்லாததால் தீர்மானத்தை இழந்துவிடுகிறது எனவே சாதாரண நிலையில் WUSCHEL மற்றும் CLAVATA மையத்தில் ஸ்டெம் செல்களைப் பராமரிக்கின்றன அதனால்தான் ஒரு நிச்சயமற்ற வளர்ச்சி உள்ளது ஆனால் இந்த மலர் ஆர்கனோஜெனீசிஸின் செயல்பாட்டில் இருக்கும்போது LEAFY மற்றும் WUSCHEL ஆகியவை ஒன்றாக சேர்ந்து AGAMOUS ஐ மையத்தில் செயல்படுத்துகின்றன மேலும் இந்த AGAMOUS சூலகவட்டம் மற்றும் மகரந்தத்தின் அடையாளத்திற்கு பொறுப்பாகும் ஆனால் அதே நேரத்தில் சூலகவட்டத்தின் அடையாளம் நிறுவப்பட்டவுடன் இந்த WUSCHEL ஆனது KNU எனப்படும் மரபணுவை செயல்படுத்துகிறது இந்த மரபணு சென்று WUSCHEL ஐ அடக்குகிறது WUSCHEL அடக்கப்பட்டவுடன் WUSCHEL CLAVATA சமிக்ஞை பாதை நடப்பதில்லை எனவே மையப் பகுதியால் ஸ்டெம் செல் முக்கியத்துவத்தை பராமரிக்க முடியாது அதனால்தான் வளர்ச்சி நிறுத்தப்படும் WUSCHEL மற்றும் CLAVATA தவிர சைட்டோக்கினினும் ஸ்டெம் செல்களை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சைட்டோகினின் ஸ்டெம் செல் பராமரிப்பை நேர்மறையான செயப்படுத்துகிறது ஆரம்ப கட்டத்தில் AUXIN RESPONSE FACTORS ARF3 அடக்கப்படுகிறது ஆனால் பின்னர் கட்டத்தில் இந்த ARF3 ஆக்ஸினால் செயல்படுத்தப்படுகிறது ஆக்ஸின் பின்னர் கட்டத்தில் சூலகவட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது ஆகவே சூலகவட்டத்தில் ஆக்ஸின் இருந்தால் ARF3 ஐ செயல்படுத்துகிறது ARF3 சென்று சைட்டோகினின் சிக்னலிங் பாதையை அடக்குகிறது இறுதியில் அது WUSCHEL வெளிப்பாடு களத்தை அடக்குகிறது எனவே இந்த வழிமுறைகளும் ரெகுலேட்டர்களும் சேர்ந்து மலர் உறுப்பு வடிவமைப்பின் முடிவில் மெரிஸ்டெம்கள் அனைத்தும் பயன்படுவதையும் செல் பிரிவைப் பராமரிக்க எந்த வழிமுறையும் இல்லை என்பதையும் உறுதி செய்கிறது இத்துடன் இந்த வகுப்பை நிறுத்துவோம் அடுத்த வகுப்பில் தாவரங்களில் உள்ள செல் செல் தொடர்பு பற்றி பார்ப்போம்